காப்புரிமை தேடலை எவ்வாறு ஆர்டர் செய்வது காப்புரிமை தேடலை எவ்வாறு ஆர்டர் செய்வது காப்புரிமை தேடலை ஆர்டர் செய்வதற்கு முன் நீங்கள் கருத்தில் கொள்ளும் சில காரணிகள் உள்ளன காப்புரிமை தேடலை ஆர்டர் செய்வதற்கு முன் நீங்கள் கருத்தில் கொள்ளும் சில காரணிகள் உள்ளன முதல் விஷயம் ஒரு தேடுபவரைத் தேர்ந்தெடுப்பதில் இருக்கும் முதல் விஷயம் ஒரு தேடுபவரைத் தேர்ந்தெடுப்பதில் இருக்கும் இப்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தில் திறமையான ஒரு தேடுபவரைத் தேர்ந்தெடுப்பீர்கள் இப்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தில் திறமையான ஒரு தேடுபவரைத் தேர்ந்தெடுப்பீர்கள் இப்போது தேடுபவர்கள் வெவ்வேறு பகுதிகளில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் அவர்கள் மின் வேதியியல் உலோகவியல் அல்லது மின்னணு மற்றும் உயிரி தொழில்நுட்பத்தில் நிபுணத்துவம் பெற்ற தேடுபவர்களாக இருக்கலாம் இப்போது தேடுபவர்கள் வெவ்வேறு பகுதிகளில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் அவர்கள் மின் வேதியியல் உலோகவியல் அல்லது மின்னணு மற்றும் உயிரி தொழில்நுட்பத்தில் நிபுணத்துவம் பெற்ற தேடுபவர்களாக இருக்கலாம் அல்லது அவை கணினி தொடர்பான கண்டுபிடிப்புகளில் அல்லது இயந்திர கண்டுபிடிப்புகளில் நிபுணத்துவம் பெற்றவையாக இருக்கலாம் அல்லது அவை கணினி தொடர்பான கண்டுபிடிப்புகளில் அல்லது இயந்திர கண்டுபிடிப்புகளில் நிபுணத்துவம் பெற்றவையாக இருக்கலாம் எனவே உங்கள் தேடுபவரை நீங்கள் அடையாளம் காண்பீர்கள் எனவே உங்கள் தேடுபவரை நீங்கள் அடையாளம் காண்பீர்கள் எனவே தேடல் பணி டொமைன் அறிவை அறிந்திருக்க வேண்டும் எனவே தேடல் பணி டொமைன் அறிவை அறிந்திருக்க வேண்டும் ஒரு நபருக்கு பின்னணி இருந்தால் அந்த நபரிடமிருந்து ஒரு சிறந்த தேடலை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு நபருக்கு பின்னணி இருந்தால் அந்த நபரிடமிருந்து ஒரு சிறந்த தேடலை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலையின் வெவ்வேறு பகுதிகளைச் செய்யும் வெவ்வேறு தேடுபவர்களையும் நீங்கள் கொண்டிருக்கலாம் வேலையின் வெவ்வேறு பகுதிகளைச் செய்யும் வெவ்வேறு தேடுபவர்களையும் நீங்கள் கொண்டிருக்கலாம் உதாரணமாக அனைத்து காப்புரிமை அலுவலகக் கோப்புகளையும் பார்க்க நீங்கள் ஒரு தேடுபவரைக் கொண்டிருக்கலாம் உதாரணமாக அனைத்து காப்புரிமை அலுவலகக் கோப்புகளையும் பார்க்க நீங்கள் ஒரு தேடுபவரைக் கொண்டிருக்கலாம் இது காப்புரிமை அலுவலகத்திலிருந்து முந்தைய கலை இது காப்புரிமை அலுவலகத்திலிருந்து முந்தைய கலை காப்புரிமை இல்லாத இலக்கியத் தேடல்களைப் பார்க்கும் திறனைக் கொண்ட மற்றொரு தேடலை நீங்கள் கொண்டிருக்கலாம் காப்புரிமை இல்லாத இலக்கியத் தேடல்களைப் பார்க்கும் திறனைக் கொண்ட மற்றொரு தேடலை நீங்கள் கொண்டிருக்கலாம் அதே கண்டுபிடிப்புக்கான வெளிநாட்டு காப்புரிமையைப் பார்க்கும் மற்றொரு பகுதியையும் நீங்கள் காணலாம் அதே கண்டுபிடிப்புக்கான வெளிநாட்டு காப்புரிமையைப் பார்க்கும் மற்றொரு பகுதியையும் நீங்கள் காணலாம் எனவே ஒரு தேடலின் முடிவுகள் வெவ்வேறு வகைகளைத் தேடிய வெவ்வேறு தேடுபவர்களின் வேலையிலிருந்து வெளிவரும் ஒரு தயாரிப்பாக இருக்கலாம் எனவே ஒரு தேடலின் முடிவுகள் வெவ்வேறு வகைகளைத் தேடிய வெவ்வேறு தேடுபவர்களின் வேலையிலிருந்து வெளிவரும் ஒரு தயாரிப்பாக இருக்கலாம் இரண்டாவதாக தேடல் கோரிக்கையில் சேர்க்க வேண்டிய தகவல்களை நீங்கள் நிர்ணயிப்பீர்கள் இரண்டாவதாக தேடல் கோரிக்கையில் சேர்க்க வேண்டிய தகவல்களை நீங்கள் நிர்ணயிப்பீர்கள் இப்போது தேடல் அல்லது தேடலின் தரம் நீங்கள் வழங்கிய தகவல்களைப் பொறுத்தது இப்போது தேடல் அல்லது தேடலின் தரம் நீங்கள் வழங்கிய தகவல்களைப் பொறுத்தது உங்களிடம் கண்டுபிடிப்பின் வரைபடங்கள் இருந்தால் அந்த நபருக்கு கண்டுபிடிப்பைப் புரிந்துகொள்வதும் அதன் அடிப்படையில் ஒரு அறிக்கையை உருவாக்குவதும் மிகவும் எளிதாகிறது உங்களிடம் கண்டுபிடிப்பின் வரைபடங்கள் இருந்தால் அந்த நபருக்கு கண்டுபிடிப்பைப் புரிந்துகொள்வதும் அதன் அடிப்படையில் ஒரு அறிக்கையை உருவாக்குவதும் மிகவும் எளிதாகிறது எனவே தேடுபவர் தேட வேண்டிய விஷயங்கள் என்ன நீங்கள் தேடலில் ஈடுபடும் நேரம் மற்றும் வளங்கள் என்ன என்பது குறித்து நீங்கள் பொதுவாக தேடுபவருடன் கலந்துரையாடுவீர்கள் எனவே தேடுபவர் தேட வேண்டிய விஷயங்கள் என்ன நீங்கள் தேடலில் ஈடுபடும் நேரம் மற்றும் வளங்கள் என்ன என்பது குறித்து நீங்கள் பொதுவாக தேடுபவருடன் கலந்துரையாடுவீர்கள் எனவே தேடலுக்கான பட்ஜெட் உள்ளது மேலும் என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த பட்ஜெட்டில் விவரிப்பீர்கள் எனவே தேடலுக்கான பட்ஜெட் உள்ளது மேலும் என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த பட்ஜெட்டில் விவரிப்பீர்கள் தேடல் காப்புரிமையான பொருட்களுக்கு மட்டுமே இருக்க வேண்டுமா என்று இப்போது நீங்கள் தேடுபவரிடம் கூறுவீர்கள் அதாவது காப்புரிமை இலக்கியம் அல்லது அது காப்புரிமை அலுவலகத்தின் கோப்புகளுக்கு அப்பால் செல்ல முடியுமா இது காப்புரிமை இல்லாத இலக்கியத் தேடல் என்று அழைக்கிறோம் தேடல் காப்புரிமையான பொருட்களுக்கு மட்டுமே இருக்க வேண்டுமா என்று இப்போது நீங்கள் தேடுபவரிடம் கூறுவீர்கள் அதாவது காப்புரிமை இலக்கியம் அல்லது அது காப்புரிமை அலுவலகத்தின் கோப்புகளுக்கு அப்பால் செல்ல முடியுமா இது காப்புரிமை இல்லாத இலக்கியத் தேடல் என்று அழைக்கிறோம் இலவசமாகவும் கட்டணமாகவும் வெவ்வேறு தரவுத்தளங்கள் உள்ளன அவை தேடலுக்குப் பயன்படுத்தப்படலாம் இலவசமாகவும் கட்டணமாகவும் வெவ்வேறு தரவுத்தளங்கள் உள்ளன அவை தேடலுக்குப் பயன்படுத்தப்படலாம் மூன்றாவது விஷயம் தேடலின் நோக்கத்தை விவரிப்பது மூன்றாவது விஷயம் தேடலின் நோக்கத்தை விவரிப்பது இப்போது நீங்கள் ஒரு இந்திய காப்புரிமையை தாக்கல் செய்கிறீர்கள் என்றால் தேடல் பொதுவாக இந்திய காப்புரிமையை மறைக்க வேண்டும் இப்போது நீங்கள் ஒரு இந்திய காப்புரிமையை தாக்கல் செய்கிறீர்கள் என்றால் தேடல் பொதுவாக இந்திய காப்புரிமையை மறைக்க வேண்டும் மேலும் முந்தைய கலை தொடர்புடையதாக இருக்கும் மேலும் முந்தைய கலை தொடர்புடையதாக இருக்கும் எனவே அல்லது உங்கள் தேடல் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட அதிகார வரம்பிற்குள் நுழைய வேண்டுமானால் ஒரு வெளிநாட்டுத் தாக்கல் என்றால் ஒரு குறிப்பிட்ட அதிகார வரம்பில் இந்த கண்டுபிடிப்புக்கான காப்புரிமை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நிபந்தனை செய்வீர்கள் எனவே அல்லது உங்கள் தேடல் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட அதிகார வரம்பிற்குள் நுழைய வேண்டுமானால் ஒரு வெளிநாட்டுத் தாக்கல் என்றால் ஒரு குறிப்பிட்ட அதிகார வரம்பில் இந்த கண்டுபிடிப்புக்கான காப்புரிமை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நிபந்தனை செய்வீர்கள் எனவே அல்லது தேடலில் காப்புரிமை இலக்கியங்கள் மற்றும் காப்புரிமை இலக்கியங்கள் இருக்க வேண்டுமா என்பதையும் நீங்கள் விதிக்கலாம் எனவே அல்லது தேடலில் காப்புரிமை இலக்கியங்கள் மற்றும் காப்புரிமை இலக்கியங்கள் இருக்க வேண்டுமா என்பதையும் நீங்கள் விதிக்கலாம் எனவே இந்த எல்லா நிகழ்வுகளிலும் தேடல் அறிக்கை உருவாக்கப்படும் தேடலின் நோக்கத்தை நீங்கள் விவரிக்கிறீர்கள் எனவே இந்த எல்லா நிகழ்வுகளிலும் தேடல் அறிக்கை உருவாக்கப்படும் தேடலின் நோக்கத்தை நீங்கள் விவரிக்கிறீர்கள் இப்போது நீங்கள் கருத்தில் கொள்ளும் நான்காவது விஷயம் பொதுவாக ஒரு தேடலின் செலவு நிர்ணயிக்கப்படுகிறது இப்போது நீங்கள் கருத்தில் கொள்ளும் நான்காவது விஷயம் பொதுவாக ஒரு தேடலின் செலவு நிர்ணயிக்கப்படுகிறது ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அவை புலமாகவோ அல்லது புலத்தின் சிக்கலானதாகவோ அல்லது தொழில்நுட்பமாகவோ தேடுபவரால் செலவழிக்க அதிக நேரத்தை உள்ளடக்கியது பின்னர் நீங்கள் ஒரு மாறுபட்ட கூறுகளைக் கொண்டிருப்பீர்கள் அங்கு மணிநேரங்கள் கூடுதல் மணிநேரங்கள் ஆகியவற்றைப் பொறுத்து ஊதியம் அல்லது கட்டணம் மாறும் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அவை புலமாகவோ அல்லது புலத்தின் சிக்கலானதாகவோ அல்லது தொழில்நுட்பமாகவோ தேடுபவரால் செலவழிக்க அதிக நேரத்தை உள்ளடக்கியது பின்னர் நீங்கள் ஒரு மாறுபட்ட கூறுகளைக் கொண்டிருப்பீர்கள் அங்கு மணிநேரங்கள் கூடுதல் மணிநேரங்கள் ஆகியவற்றைப் பொறுத்து ஊதியம் அல்லது கட்டணம் மாறும் ஐந்தாவது விஷயம் கோரிக்கைக் கடிதத்தின் மூலம் தேடலின் ஆணையை நிர்ணயிப்பது ஐந்தாவது விஷயம் கோரிக்கைக் கடிதத்தின் மூலம் தேடலின் ஆணையை நிர்ணயிப்பது இப்போது தேட வேண்டியதை தேடுவதன் மூலம் இது செய்யப்படுகிறது இது இந்திய காப்புரிமை அலுவலகம் என்றால் இந்த கண்டுபிடிப்பு இந்திய காப்புரிமை அலுவலகத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் கூறுவீர்கள் மேலும் நீங்கள் அனைத்து காப்புரிமைகளையும் தேட விரும்புகிறீர்கள் இந்திய காப்புரிமை அலுவலகம் இப்போது தேட வேண்டியதை தேடுவதன் மூலம் இது செய்யப்படுகிறது இது இந்திய காப்புரிமை அலுவலகம் என்றால் இந்த கண்டுபிடிப்பு இந்திய காப்புரிமை அலுவலகத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் கூறுவீர்கள் மேலும் நீங்கள் அனைத்து காப்புரிமைகளையும் தேட விரும்புகிறீர்கள் இந்திய காப்புரிமை அலுவலகம் ஒரு விளக்கம் அல்லது வரைதல் போன்ற இன்னும் சில தகவல்கள் இருந்தால் அது மேலும் தெளிவை சேர்க்கலாம் ஒரு விளக்கம் அல்லது வரைதல் போன்ற இன்னும் சில தகவல்கள் இருந்தால் அது மேலும் தெளிவை சேர்க்கலாம் தேடுவோருக்கு நீங்கள் அதை வெளிப்படுத்துவீர்கள் தேட வேண்டிய வகைப்பாடு உங்களுக்குத் தெரிந்தால் அதை நீங்கள் தேடுபவருக்கு விதிக்க வேண்டும் தேடுவோருக்கு நீங்கள் அதை வெளிப்படுத்துவீர்கள் தேட வேண்டிய வகைப்பாடு உங்களுக்குத் தெரிந்தால் அதை நீங்கள் தேடுபவருக்கு விதிக்க வேண்டும் உங்கள் கண்டுபிடிப்பின் புதிய அம்சங்கள் இருந்தால் நீங்கள் கண்டுபிடிப்பு என்று கருதும் அம்சங்கள் இருந்தால் இவை கண்டுபிடிப்பு அம்சங்கள் என்று தேடுபவரிடம் கூறுவீர்கள் உங்கள் கண்டுபிடிப்பின் புதிய அம்சங்கள் இருந்தால் நீங்கள் கண்டுபிடிப்பு என்று கருதும் அம்சங்கள் இருந்தால் இவை கண்டுபிடிப்பு அம்சங்கள் என்று தேடுபவரிடம் கூறுவீர்கள் எனவே தேடல் அம்சங்களை ஒப்பிட்டு காப்புரிமை பெறாத அல்லது அற்பமான அம்சங்களை விட்டு வெளியேறுகிறது எனவே தேடல் அம்சங்களை ஒப்பிட்டு காப்புரிமை பெறாத அல்லது அற்பமான அம்சங்களை விட்டு வெளியேறுகிறது இப்போது நீங்கள் உங்கள் கோரிக்கை கடிதத்தில் நீங்கள் ஒரு காலக்கெடுவை நிர்ணயிப்பீர்கள் இப்போது நீங்கள் உங்கள் கோரிக்கை கடிதத்தில் நீங்கள் ஒரு காலக்கெடுவை நிர்ணயிப்பீர்கள் எனவே தேடல் ஒரு காலக்கெடுவிற்குள் செய்யப்படுகிறது மேலும் விதிமுறைகள் நெகிழ்வானதாக இருக்கும் வகையில் கூடுதல் கூடுதல் வேலைகளை உள்ளடக்கியிருந்தால் உங்கள் தேடல் கடிதத்திலும் நீங்கள் நிபந்தனை விதிக்கிறீர்கள் எனவே தேடல் ஒரு காலக்கெடுவிற்குள் செய்யப்படுகிறது மேலும் விதிமுறைகள் நெகிழ்வானதாக இருக்கும் வகையில் கூடுதல் கூடுதல் வேலைகளை உள்ளடக்கியிருந்தால் உங்கள் தேடல் கடிதத்திலும் நீங்கள் நிபந்தனை விதிக்கிறீர்கள் எனவே தேவைப்பட்டால் கூடுதல் வேலை செய்ய நபருக்கு கூடுதல் அங்கீகாரத்தை வழங்குவீர்கள் எனவே தேவைப்பட்டால் கூடுதல் வேலை செய்ய நபருக்கு கூடுதல் அங்கீகாரத்தை வழங்குவீர்கள்